ரெனால்ட்ஸ் மற்றும் சில்டன் கோல்பர்ன் ஒப்புமைகள் எனவே இந்த குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் Cf ஆனது ReL ஆக 2 சமமாக g1 xstar கமா ReL க்கு சமமாக இருக்கும் என்று வைத்துக்கொள்வோம் இப்போது பிராண்டட்ல் எண் மற்றும் ஷ்மிட் எண் 1 க்கு சமமாக இருக்கும் போது மட்டுமே கவனிக்கவும் எனவே நாம் இதை Cf ஆல் 2 ஆல் Nu மற்றும் ReL மூலம் ReL மூலம் ஷெர்வுட் எண்ணுக்கு சமமாக மீண்டும் எழுதலாம் மேலும் இது 1 ஆக இருக்கலாம் என்று கருதுவதால் இதை Nu ஆகவும் மீண்டும் எழுதலாம் ஷ்மிட் எண் மூலம் பிராண்டல் மற்றும் ஷ்மிட் கிட்டத்தட்ட 1 க்கு சமம் என்று நாம் கருதுவதால் பிராண்டல் மற்றும் ஷ்மிட் 1 க்கு சமமான இந்த குறிப்பிட்ட வழக்கு இந்த மூன்று எல்லை அடுக்கில் உள்ள வெவ்வேறு குணாதிசய எண்களுக்கு இடையே என்ன தொடர்பு இருக்க வேண்டும் என்பதற்கான யோசனையை இது வழங்குகிறது எனவே இந்த எண்ணை மீண்டும் இந்த மூன்றும் சேர்த்து வெப்பப் போக்குவரத்திற்கான ஸ்டாண்டன் எண் என்றும் இந்த மூன்றையும் சேர்த்தால் வெகுஜனப் போக்குவரத்திற்கான ஸ்டாண்டன் எண் என்று அழைக்கப்படுகிறது இது ஸ்டாண்டன் ஸ்டான் ஆகும் எனவே இந்த பரிமாணப் பட்டியல் எண்களுக்கான அனைத்து வெளிப்பாடுகளையும் நீங்கள் நினைவில் வைத்திருக்க மாட்டீர்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட பிறகு நீங்கள் எல்லா வகையான பரிமாணப் பட்டியல் எண்களையும் பார்க்கத் தொடங்குவீர்கள் ஆனால் இவை என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சித்தால் பயனுள்ளதாக இருக்கும் இந்த எண்கள் ஒவ்வொன்றும் குறிக்கின்றன எடுத்துக்காட்டாக நுசெல்ட் எண் என்பது இடைமுகம் முழுவதும் வெப்பச்சலனத்திற்கு வெப்பச்சலன எதிர்ப்பால் வகுக்கப்பட்ட திரவத்தை கடத்துவதற்கான எதிர்ப்பாகும் இதேபோல் பிராண்டல் எண் என்பது வெப்பப் பரவலுக்கான உந்தப் பரவலின் விகிதமாகும் எனவே இந்த வெவ்வேறு எண்களின் குணாதிசயங்கள் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் இந்த ஒவ்வொரு பரிமாணத்திற்கும் குறைவான வெளிப்பாடு என்ன என்பதை நாம் முறையாகக் கண்டறிய முடியும் அளவு எனவே Cf ஆல் 2 உராய்வு குணகம் வெப்பப் போக்குவரத்து ஸ்டாண்டன் எண்ணுக்குச் சமமான வெகுஜனப் போக்குவரத்து ஸ்டாண்டன் எண்ணுக்குச் சமமான இந்த உறவே ரெனால்ட்ஸ் ஒப்புமை என அழைக்கப்படுகிறது ரெனால்ட்ஸ் எல்லை அடுக்கு ஒப்புமை அல்லது வெறுமனே ரெனால்ட்ஸ் ஒப்புமை என்று அழைக்கப்படுகிறது எனவே இது மிகவும் பொதுவாக பல்வேறு வகையான வெப்பம் நிறை மற்றும் வேக போக்குவரத்து கணக்கீடுகளில் பயன்படுத்தப்படுகிறது ஏனெனில் இது மிகவும் எளிது நீங்கள் உந்த எல்லை அடுக்கு பண்புகளை அளவிட முடியும் மற்றும் நீங்கள் செய்து முடித்த உராய்வு குணகத்தை கண்டறிய முடியும் என்று உங்களுக்குத் தெரியும் உங்களுக்கு ஸ்டாண்டன் எண் தெரியும் மாஸ் டிரான்ஸ்போர்ட் ஸ்டாண்டன் எண் உங்களுக்குத் தெரியும் மற்றும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது எல்லாம் ரெனால்ட்ஸ் மற்றும் பிராண்டல் நீங்கள் முடித்துவிட்டீர்கள் உங்கள் வெப்பப் போக்குவரத்து குணகம் மற்றும் வெகுஜன போக்குவரத்து குணகம் இலவசமாக கிடைக்கும் ஏனெனில் ரெனால்ட்ஸ் எண் திரவத்தின் பண்புகள் மற்றும் பண்புகள் அல்லது நீங்கள் பார்க்கும் தட்டின் நீளம் மற்றும் பிராண்ட்ட்ல் எண் மற்றும் ஷ்மிட் எண் அடிப்படையில் திரவத்தின் பண்புகளைப் பொறுத்தது நீங்கள் பண்புகளை அறிந்திருந்தால் இந்த மூன்றில் ஏதேனும் ஒன்றை அளவிட முடிந்தால் இந்த மூன்றில் எவரேனும் மற்ற இரண்டையும் இலவசமாகப் பெறலாம் எனவே இது வெப்பப் போக்குவரத்துக் குணகம் மற்றும் வெகுஜனப் போக்குவரத்துக் குணகம் ஆகியவற்றைக் கணக்கிடுவதற்கான ஒரு சக்திவாய்ந்த முறையை வழங்குகிறது எனவே இவை இரண்டும் வெப்பப் போக்குவரத்துக் குணகம் மற்றும் வெகுஜனப் போக்குவரத்துக் குணகத்திற்கான எண்களை வகைப்படுத்துகின்றன என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே உங்களுக்கு நஸ்ஸெல்ட் எண் தெரிந்தால் ஷெர்வுட் எண் தெரிந்தால் நீங்கள் செய்துவிட்டீர்கள் வெப்பப் போக்குவரத்துக் குணகத்தைக் கண்டறிந்தீர்கள் வெகுஜனப் போக்குவரத்துக் குணகத்தைக் கண்டறிந்தீர்கள் நாம் இன்னும் சமன்பாடுகளை தீர்க்கவில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நாங்கள் சமன்பாட்டை கூட தீர்க்கவில்லை இந்த மூன்று சமன்பாடுகளையும் தீர்க்காமல் அவற்றில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் அறிந்திருந்தால் அவற்றை நீங்கள் சோதனை ரீதியாக அளவிட முடிந்தால் நாங்கள் சமன்பாடுகளைக் கூட தீர்க்கவில்லை என்று சொல்லலாம் இந்த மூன்று அளவுகளில் ஏதேனும் ஒன்றை நாங்கள் சோதனை ரீதியாக அளவிட முடியும் மற்றவை இலவசமாக கிடைக்கும் எனவே இது மிகவும் சக்திவாய்ந்த முறையாகும் உண்மையில் அதுதான் இந்த ஒப்புமையின் சக்தி இப்போது இந்த ரெனால்ட்ஸ் ஒப்புமை செல்லுபடியாகும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ப்ராண்ட்ட்ல் மற்றும் ஷ்மிட் ஆகியவை தோராயமாக 1 க்கு சமமாக இருக்கும் எனவே கேள்வி உண்மையான அமைப்பு இது வெளிப்படையாக இல்லை Prandtl மற்றும் ஸ்கிமிட் வெளிப்படையாக 1 இல்லை ஏனெனில் நாம் எப்போதும் நீர்த்த வாயுக்களை பார்க்கவில்லை மற்ற அமைப்புகளையும் பார்த்து வருகிறோம் எனவே அதற்கு அடுத்ததாக மாற்றியமைக்கப்பட்ட ரெனால்ட்ஸ் ஒப்புமை அல்லது சில்டன் கோல்பர்ன் ஒப்புமை என்றும் அழைக்கப்படும் அடுத்த தலைப்புக்கு நம்மை நேரடியாக அழைத்துச் செல்வது அவசியம் ஷ்மிட் எண் மற்றும் வெளிப்படையாக இது 1 க்கு சமமாக இல்லை எனவே எல்லை அடுக்கில் உள்ள மூன்று போக்குவரத்து வழிமுறைகளுக்கு இடையே உள்ள சமன்பாடு என்ன என்பதைக் கண்டறிய எந்த பகுப்பாய்வு வழியும் இல்லை இது ப்ராண்ட்டல் எண் ஷ்மிட்டிற்கு சமமாக இல்லை என்றால் எண் ஆனால் செயல்பாட்டு வடிவத்தை கவனித்து நீங்கள் செயல்பாட்டு வடிவத்தைப் பார்க்கிறீர்கள் பின்னர் கோல்பர்ன் காரணிகள் என்று அழைக்கப்படுவதை ஒருவர் வரையறுக்கலாம் எனவே செயல்பாட்டு வடிவம் தீர்மானிக்க உதவுகிறது மேலும் இது செல்லுபடியாகும் எனவே இது சில்டன் கோல்பர்ன் ஒப்புமை அல்லது மாற்றியமைக்கப்பட்ட ரெனால்ட்ஸ் ஒப்புமை என்று அழைக்கப்படுகிறது எனவே சில்டனும் கோல்பர்னும் சுயாதீனமாகச் செய்தது என்னவென்றால் அவர்கள் ரெனால்ட்ஸ் ஒப்புமை இந்த உராய்வு குணகம் மற்றும் இந்த ஸ்டாண்டன் எண்களின் செயல்பாட்டு சார்பு ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு அந்த நஸ்ஸெல்ட் எண் n இன் சக்திக்கு G1 ஆகச் செல்வதைக் கவனித்தது எனவே இப்போது கேள்வி என்ன என்பது n எனவே அவர்கள் கண்டறிந்தனர் மற்றும் இவை அனைத்து வகையான சோதனை ஆய்வுகள் மற்றும் தொடர்புகளால் செய்யப்பட்டன அங்கு அவர்கள் n என்பது உண்மையில் 2 க்கு 3 ஆக செல்கிறது என்பதைக் கண்டறிந்தனர் இப்போது நாம் கண்டுபிடிக்கப் போவது மட்டுமல்ல இது 2 ஆல் 3 ஆற்றலுக்கான ஒப்புமை பிராண்டல் எண்ணை ஸ்டாண்டன் எண்ணால் பெருக்கினால் அது உங்களுக்கு கோல்பர்ன் காரணி என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்த j என்பது கோல்பர்ன் காரணி என்று அழைக்கப்படுகிறது இவை இரண்டும் கோல்பர்ன் காரணிகள் என்று அழைக்கப்படுகின்றன எனவே உராய்வு குணகம் உங்களுக்குத் தெரிந்தால் கோல்பர்ன் காரணிகள் என்ன என்பதை நீங்கள் மதிப்பிட முடியும் மேலும் கோல்பர்ன் காரணிகள் உங்களுக்குத் தெரிந்தால் நீங்கள் முடித்துவிட்டீர்கள் எனவே இது Prandtl மற்றும் Schmidt எண்களுக்கான ஒரு குறிப்பிட்ட அளவிலான செல்லுபடியாகும் உண்மையான அமைப்பிற்கானது ஒரு நொடி ஆம் உங்கள் கேள்வி என்ன மாணவர் சரி சரி மாணவர் அதைப் பார்க்கப் போகிறோம் நஸ்ஸெல்ட் எண்ணின் செயல்பாட்டு வடிவம் என்ன என்பதை விரைவில் பார்க்கப் போகிறோம் அது உண்மையில் 1 ஆல் 2 என அளவிடப்படுவதை நீங்கள் காண்பீர்கள் சில சமயங்களில் அது உண்மையில் 0 4 0 33 மற்றும் 0 4 அளவைக் கணக்கிடுகிறது சிறிது நேரத்தில் அதைப் பார்க்கப் போகிறோம் பெரும்பாலும் அடுத்த விரிவுரையில் சரி லூயிஸ் எண் லூயிஸ் எண் என்பது ஷ்மிட் எண்ணின் விகிதமாகும் DAB நன்றி Nu ஆல் ஆல்பா அச்சச்சோ ஆல்பா பை நு அதனால் ஆல்பா ஆல் DAB மற்றும் சரி எனவே இப்போது நஸ்ஸெல்ட் எண்ணை ப்ராண்டால் ஆல் வகுக்க n இன் சக்தி என்று சொன்னோம் அது ஷெர்வுட்டிற்கு சமமாக இருக்க வேண்டும் ஸ்மிட் எண்ணின் சக்திக்கு சமமாக இருக்க வேண்டும் அது அதே செயல்பாட்டு வடிவத்தைக் கொண்டுள்ளது அதே செயல்பாட்டு வடிவம் கொண்டது எனவே இங்கே உள்ள வெளிப்பாடுகளை நான் திறந்தால் நஸ்செல்ட் எண் h ஆக L ஆல் kf ஆக இருக்கும் அதாவது வெப்பப் போக்குவரத்து குணகம் என்பது தட்டின் நீளத்தால் பெருக்கப்படும் அது தொடர்புடைய கடத்துத்திறன் மூலம் வகுக்கப்படுகிறது n வலது சக்தி இப்போது இங்கிருந்து hm என்பது வெப்பப் போக்குவரத்துக் குணகத்தால் வகுக்கப்பட்ட வெகுஜனப் போக்குவரத்துக் குணகமாகும் அந்த விகிதம் இப்போது DAB ஆல் kf ஆல் லூயிஸ் எண்ணாக n இன் சக்திக்கு வழங்கப்படுகிறது ப்ராண்ட்டால் லூயிஸ் எண் மதிப்பீட்டை நாங்கள் அறிவோம் எனவே அந்த DAB ஐ kf மூலம் லூயிஸ் எண்ணாக n இன் சக்திக்கு வழங்குகிறது எனவே hm by h இப்போது லூயிஸ் எண் DAB ரைட் மூலம் ஆல்பா என வரையறுக்கப்படுகிறது எனவே இப்போது Rho Cp DAB ஆல் ஆல்பா ரைட் மூலம் பெருக்கி வகுக்க முடியும் நான் செய்ததெல்லாம் rho Cp மூலம் kf ஐக் கண்டுபிடித்தேன் எனவே ஆல்பா என்பது rho Cp ஆல் வகுக்கப்பட்ட கடத்துத்திறன் ஆகும் இது உங்களுக்கு வெப்பப் பரவலை அளிக்கிறது எனவே n இன் சக்திக்கு லூயிஸ் எண்ணில் ஒரு வரையறையை அறிமுகப்படுத்தியுள்ளேன் ஆனால் லூயிஸ் எண் என்பது DAB ரீதியில் ஆல்பா என்பதை நாம் அங்கு எழுதியிருந்த வெளிப்பாட்டிலிருந்து அறிகிறோம் எனவே அது n மைனஸ் 1 அல்லது 1 மைனஸ் n இன் சக்திக்கு Rho Cp லூயிஸ் எண்ணாக இருக்கும் n கழித்தல் 1 எனவே மீண்டும் சரி எதுவுமே தவறு இல்லை என்பது rho Cp மூலம் 1 ஆக இருக்க வேண்டும் மன்னிக்கவும் எனவே வெப்பப் போக்குவரத்துக் குணகம் மற்றும் வெகுஜனப் போக்குவரத்துக் குணகம் ஆகியவற்றின் விகிதம் லூயிஸ் எண் n மைனஸ் 1 இன் ஆற்றல் Rho Cp ஆகும் இது ஒரு முக்கியமான அவதானிப்பு எனவே லூயிஸ் எண் DAB மற்றும் rho Cp மூலம் ஆல்பா ஆகும் இவை திரவத்தின் பண்புகளாகும் ஒப்புமையின் காரணமாக விகிதம் இப்போது மாறாமல் இருக்கும் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இது திரவத்தின் பண்புகளின் செயல்பாடாக மட்டுமே இருக்கும் சராசரி வெகுஜன போக்குவரத்து குணகம் மற்றும் சராசரி வெப்ப போக்குவரத்து குணகம் ஆகியவற்றை நான் பார்த்தால் ஒரு தட்டையான தட்டுக்கான சராசரி வெகுஜன போக்குவரத்து குணகத்தின் வரையறை என்ன 1 ஆல் L ஒருங்கிணைந்த 0 முதல் L hm dx வரை 1 ஆல் L h ஆல் dx ஆக வகுக்கப்படும் இப்போது நாம் இந்த வெளிப்பாட்டை உள்ளூர் வெப்பம் மற்றும் வெகுஜன போக்குவரத்து குணகத்திற்கு பயன்படுத்தலாம் எனவே இதை லூயிஸ் எண்ணாக n மைனஸ் 1 இன் சக்திக்கு Rho Cp ஆல் 0 முதல் L hdx hdx என்று மாற்றி எழுதலாம் எனவே இது ஒரு முக்கியமான அவதானிப்பு உள்ளூர் வெகுஜன மற்றும் வெப்ப பரிமாற்ற குணகத்தின் உள்ளூர் விகிதம் பண்புகள் மற்றும் மாறிலியை மட்டுமே சார்ந்துள்ளது மேலும் இது சராசரி வெப்ப போக்குவரத்து குணகம் மற்றும் வெகுஜன போக்குவரத்து குணகம் ஆகியவற்றின் விகிதத்திற்கு சமம் எனவே இது ஒரு முக்கியமான அவதானிப்பு எனவே உள்ளூர் அளவுகள் உங்களுக்குத் தெரிந்தால் சராசரி அளவுகளின் விகிதங்களை நீங்கள் தொடர்புபடுத்த முடியும் எனவே உள்ளூர் வெப்ப நிறை மற்றும் வெப்பப் போக்குவரத்துக் குணகத்தின் உள்ளூர் விகிதம் உங்களுக்குத் தெரிந்தால் சராசரி வெப்பப் போக்குவரத்துக் குணகம் மற்றும் சராசரி வெகுஜனப் போக்குவரத்துக் குணகத்தின் விகிதம் என்ன என்பதைக் கண்டறிய முடியும் எனவே இந்த சராசரி வெகுஜனப் போக்குவரத்து மற்றும் வெப்பப் போக்குவரத்துக் குணகத்தை நாம் வரையறுத்தபோது நடைமுறைக் கண்ணோட்டத்தில் உண்மையில் முக்கியமானது இந்த சராசரி அளவுகள் என்பதை நான் சுருக்கமாகக் குறிப்பிட்டேன் அனைத்து உள்ளூர் வெப்பப் போக்குவரத்து மற்றும் வெகுஜனப் போக்குவரத்துக் குணகத்தையும் நாங்கள் மதிப்பிட முயற்சிக்கிறோம் ஆனால் இறுதியில் உங்களில் சிலர் உங்கள் லேமினார் ஓட்டம் மற்றும் கொந்தளிப்பான ஓட்டப் பரிசோதனைகளில் ஏற்கனவே செய்துள்ள உங்கள் சோதனைகளில் எதைப் பயன்படுத்துவீர்கள் மற்றவர்கள் அதைச் செய்கிறார்கள் உங்கள் ஆய்வகப் பாடத்தின் செமஸ்டர் உண்மையில் சராசரி வெப்பப் போக்குவரத்து மற்றும் வெகுஜனப் போக்குவரத்துக் குணகத்தை நீங்கள் உண்மையில் பயன்படுத்துவீர்கள் நீங்கள் சராசரியைப் பயன்படுத்துவதற்கான காரணம் என்னவென்றால் உங்களிடம் இரட்டைக் குழாய் வெப்பப் பரிமாற்றி இருந்தால் அவற்றில் செறிவூட்டப்பட்ட குழாய்கள் உள்ளன உள்ளே குழாய் வழியாக திரவம் பாய்கிறது மற்றும் இரண்டு குழாய்களுக்கு இடையில் திரவம் பாய்கிறது மற்றும் வெப்பம் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் அவர்களுக்கு இடையே பரிமாற்றம் எனவே இந்த இரண்டு நீரோடைகளுக்கும் உள்ளிழுக்கும் மற்றும் இந்த இரண்டு நீரோடைகளுக்கும் வெளியேறும் திரவத்தின் வெப்பநிலையை நீங்கள் உண்மையில் அளவிடுவீர்கள் ஒவ்வொரு உள்ளூர் புள்ளியிலும் வெப்பநிலையை அளவிட முடியாது எனவே உண்மையான நடைமுறை முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த சராசரி அளவுகள் எனவே இறுதியில் நாம் மீண்டும் மீண்டும் பல முறை பார்ப்பது சராசரி வெகுஜன போக்குவரத்து குணகம் மற்றும் சராசரி வெப்ப போக்குவரத்து குணகம் ஆகியவற்றை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதுதான் ஆனால் உள்ளூர் வெப்பப் போக்குவரத்து குணகத்திற்கு நீங்கள் நஸ்செல்ட் எண்ணைக் கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் உள்ளூர் வெகுஜனப் போக்குவரத்துக் குணகத்தைக் கண்டறிய விரும்பினால் ஷெர்வுட் எண்ணைக் கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் நாங்கள் கூறினோம் எனவே இந்த சராசரி அளவுகளின் அடிப்படையில் நாம் நுசெல்ட் எண் மற்றும் ஷெர்வுட் எண்ணை வரையறுக்க வேண்டும் எனவே நீங்கள் சராசரி வெப்பப் போக்குவரத்துக் குணகத்தைக் கண்டறிய விரும்பினால் சராசரி நஸ்ஸெல்ட் எண் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அது hbar L ஆல் kf ஆல் வழங்கப்படுகிறது அதே போல் உங்களுக்கு சராசரி வெகுஜனப் போக்குவரத்துக் குணகமான சராசரி ஷெர்வுட் எண் தேவைப்படும் L தொடர்புடைய டிஃப்யூசிவிட்டியால் வகுக்கப்படுகிறது எனவே நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது இதுதான் எனவே அடுத்த பல விரிவுரைகளில் நாம் விவாதிக்கும் அனைத்து வெவ்வேறு வடிவவியலுக்கும் இந்த சராசரி நுசெல்ட் எண் மற்றும் சராசரி ஷெர்வுட் எண்ணைக் கண்டறிவதே இறுதி இலக்கு எனவே இதனுடன் அடிப்படை எல்லை அடுக்கு தோராயம் மற்றும் ஒப்புமைகளை முடிக்கிறோம் மேலும் குறிப்பிட்ட வெவ்வேறு வடிவவியலுக்குச் செல்லப் போகிறோம் மேலும் இந்த மாதிரி சமன்பாடுகளில் சிலவற்றைத் தீர்க்க முயற்சிக்கப் போகிறோம் இதுவரை நாம் அவற்றில் எதையும் தீர்க்கவில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் செயல்பாட்டு வடிவம் சமன்பாடுகளின் அமைப்பு மற்றும் தோராயமான எல்லை அடுக்குக்கு நாம் பயன்படுத்திய சில உள்ளுணர்வுகளை மட்டுமே பார்க்கிறோம் அதன் அடிப்படையில் அனைத்து வகையான நுண்ணறிவுகளையும் பெற முடியும் எல்லை அடுக்கில் மீண்டும் நிகழும் செயல்முறைகள் பற்றிய தகவல்